நிலை காந்தவியல் மேக்னடோஸ்டாடிக்ஸ் அறிமுகம் பயோட் சாவர்ட் சட்டம் நாம் இதுவரை நிலைமின்னியல் எலக்ட்ரோஸ்டேடிக் பற்றி பேசினோம் முக்கியமாக மின்னூட்டங்களின் காரணமாக ஏற்படும் மின் புலத்தின் மீது சம்பந்தப்பட்டுள்ளது நாம் இப்போது இங்கே மாற்றப் போகிறோம் மற்றும் நிலை காந்தவியல் ஐ மேக்னடோஸ்டேட்டிக்ஸ் விவாதிக்கப் போகிறோம் மற்றும் ஒரு சிறிய பின்னணியை கொடுக்கும்போது காந்த புலத்தை நீங்கள் எப்படி கையாள முடியும் என்று பார்க்கப் போகிறோம் காந்தப் புலம் பற்றி வந்த வழி காந்தங்கள் மூலம் இருந்தது மற்றும் ஒரு காந்தப் பட்டியை எடுத்தால் நீங்கள் பள்ளியில் அதை செய்திருக்கலாம் N மற்றும் S என்ற இரண்டு பக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் நான் அதை plot செய்தால் சுற்றியுள்ள புலக் கோடுகள் இவற்றைப் போல் இருக்கும் புலக் கோடுகளை எவ்வாறு plot செய்வீர்கள் மின்புலம் புலத்தின் காரணமாக மின்னூட்டத்தின் மீதான விசையைக் குறிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிலை காந்தவியலில் காந்த திசைகாட்டி ஊசியில் திருப்புத்திறன் மூலம் காந்தப்புலம் அடையாளம் காணப்படுகிறது எனவே நீங்கள் அதை சுற்றியுள்ள ஒரு காந்தப் புலத்தில் வைத்தால் அவ்வாறுதான் ஒரு காந்தப் புலம் இருப்பதை நான் அறிவேன் எனவே இந்த காந்தக் கோடுகளை திட்டமிட ஒருவர் திசைகாட்டியை வைத்து மற்றும் திசைகாட்டிக்கு தெற்கிலிருந்து வடக்கே செல்லும் அம்புகளை வரைகிறார் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் இந்த காந்தக் கோடுகள் மின் இருமுனையின் காரணமாக ஏற்படும் புலத்தைப் போலவே அதே மாதிரியைப் பின்பற்றுகின்றன எனவே காந்த இருமுனையை வரையறுப்பதற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மற்றும் நான் B மூலம் குறிக்கப் போகும் காந்தப் புலம் B r என்பது சில மாறிலியாக இருக்கும் இது அலகுகளைப் பொறுத்தது என்று என்னால் சொல்ல முடியும் நிகர காந்த இருமுனை திருப்பம் r r 3 மைனஸ் m வகுத்தல் r cubed உடன் புள்ளியிடப்பட்டது இது ஒரு மின்சார இருமுனைக்கான மின்புலத்தை வரையறுக்கும் விதத்திற்கு இணையாக உள்ளது இது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 ஆக இருந்தது இதை நான் c ஆல் குறிப்பிடுகிறேன் காந்தப் புலம் விஷயத்தில் 3 p டாட் r r மைனஸ் p ஓவர் r க்யூப்ட் அதனால் அது ஒன்றாகும்

காந்தப் புலத்தைப் பற்றி கவனிக்கப்படும் மற்ற விஷயம் என்னவென்றால் புலம் ஒன்றுசேரும் அல்லது விரிந்து செல்லும் புள்ளிகள் இல்லை அதாவது மின்புலத்தில் மின்னூட்டம் q இது போன்ற புலக் கோட்டைக் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் காந்த விஷயத்தில் அது நடக்கும் ஒரு புள்ளியை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கமாட்டீர்கள் காந்தப் புலக் கோடுகள் எப்போதும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன மற்றும் இதன் பொருள் மின்னூட்டங்களைப் போல சுதந்திரமாக இயங்கக்கூடிய காந்த துருவம் இல்லை என்பதாகும் எனவே காந்தப் புலத்திற்கான சூத்திரம் இருமுனையின் மின் புலத்திற்கான சூத்திரத்தைப் போலவே தோற்றமளித்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆனால் சுதந்திரமாக இயங்கக்கூடிய காந்ததுருவங்கள் இல்லை இதிலிருந்து நீங்கள் கவனிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் divergence of B எப்போதும் 0 ஆக இருக்கும் ஏனெனில் divergence என்பது மூலத்தைக் குறிக்கிறது மற்றும் இந்த விஷயத்தில் அனைத்து கோடுகளும் எங்கிருந்து வருகின்றன அல்லது அனைத்து கோடுகளும் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதிலிருந்து சுயாதீனமான ஆதாரமாக இருக்காது Curl of B பற்றி என்ன மீண்டும் நான் கோடுகள் பார்த்தால் அவைகள் தங்களுக்குள் நெருக்கமாக இல்லை என்று தோன்றுகிறது சில புலக்கோடுகள் தங்களை மூடவில்லை என்றால் அதாவது B டாட் d 0 ஆக இருக்காது எனவே ஸ்டோக்ஸ் தேற்றத்தின் படி டெல் கிராஸ் B 0 ஆக இருக்காது எனவே நாம் காணும் இந்த கூர்நோக்கிலிருந்து காந்தப் புலம் அல்லது இருதுருவங்களுக்கு நான் B r ஐ mu 0 ஓவர் 4 பை r dot m r மைனஸ் m ஓவர் r cubed ஐ சில மாறிலியாக எழுத முடியும் magnetic monopoles என்பது இல்லை எனவே divergence of B என்பது 0 கோடுகள் தங்களுக்குள் நெருக்கமாக இருப்பதால் curl of B 0 ற்கு சமமாக இல்லை அதாவது நான் B ஐ மைனஸ் grad some V magnetic என்று எழுத முடியாது என்னால் அதை செய்ய முடியாது ஒரு புதிய இணைப்பு கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் காந்தப் புலத்தின் ஆய்வு இங்கேதான் நின்றுவிடும் மற்றும் அந்த இணைப்பு ஓயர்ஸ்டெட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் காந்தப் புலம் மின்னோட்டங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதைக் கண்டறிந்தார் எனவே அடுத்த சோதனை உற்றுநோக்கலில் காந்தப் புலம் மின்னோட்டங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது இது மட்டுமல்ல இது எப்படி உள்ளது என்ற சூத்திரத்தையும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் எனவே என்னிடம் மின்னோட்டம் I ஐ சுமந்து செல்லும் மின்னோட்ட வளையம் அல்லது ஒரு பெரிய மின்னோட்ட உறுப்பு ஒன்று இருந்தால் எனவே அது எப்போதும் தன்னை மூடுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் புள்ளி r ல் மொத்த B ஆனது mu 0 ஓவர் 4 பை என எழுதலாம் இந்த மாறிலிகள் பின்னர் சரி செய்யப்பட்டன அலகுகளின்படி I d I கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் கியூப்ட் நான் அதை மீண்டும் அழகாக இங்கே எழுதுகிறேன் இது mu 0 ஓவர் 4 பை I d I க்கு சமம் நான் d I பிரைமை இப்போது வைக்கிறேன் எனவே இது integration கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் கியூப்ட் என்ற புள்ளியைக் குறிக்கிறது

எனவே அதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் நான் முதல் வழக்கைப் பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே முதல் வளையம் மற்றும் நான் இந்த புள்ளியில் புலத்தை பார்க்க விரும்புகிறேன் இது r தொலைவில் என்று சொல்லலாம் நான் என்ன செய்வேன் என்றால் மின்னோட்டம் d I ன் திசையில் இங்கே ஒரு சிறிய அம்சத்தை எடுத்துக்கொள்கிறேன் எனவே மின்னோட்டத்தின் திசை அல்லது d I பிரைமின் திசை மின்னோட்டத்தின் திசையானது d I எந்த திசைகளில் உள்ளது என்பதை தீர்மானிக்கிறது இது r பிரைமில் உள்ளது இதிலிருந்து என் நிலைக்கு திசையன் அங்கு நான் r மைனஸ் r பிரைம் என்ற காந்தப் புலத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் நான் இந்த சிறிய சிறிய விஷயங்களை ஒன்றாக சேர்த்து கணக்கிட வேண்டும் மற்றும் அது எனக்கு நிகர காந்த புலத்தை கொடுக்கிறது எனவே இந்த கட்டத்தில் நான்d I ஐ இந்த திசையில் இந்த காகிதத்தின் சமதள பரப்பின் திசையில் எடுத்தால் இதுதான் r ன் திசை எனவே நான் d I கிராஸ் r அந்த கிராஸ் ப்ராடக்டை எடுத்தேன் என்றால் அது எனக்கு ஏதாவது உள்ளே போவதை கொடுக்கும் எனவே இது உள்ளே செல்லும் ஒரு புலத்தை உருவாக்கும் மற்றும் நான் முழு வளையம் காரணமாக இந்த சிறிய சிறிய பங்களிப்புகளை சேர்க்க மற்றும் அது எனக்கு நிகர காந்த புலத்தை கொடுக்கிறது இது பயோட் சாவர்ட் சட்டம் என அறியப்படுகிறது இந்த சட்டம் நிலையான மின்னோட்டங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நிலையான என்றால் மின்னோட்டம் நேரத்தை பொருத்து மாறவில்லை என்று பொருள் மின்னோட்டம் நேரத்தை பொருத்து மாறினால் புதிய சொற்கள் வரும் ஒரு நிலையான நிலை மின்னோட்டத்தை நாம் பின்னர் பார்ப்போம் காந்தப் புலம் இந்த சூத்திரத்தால் கொடுக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இது நடக்கும் கணத்தில் உங்களிடம் நிறைய மற்றும் நிறைய ஆய்வுகள் இருக்க முடியும் ஏனென்றால் இப்போது நீங்கள் காந்தப் புலத்தின் பல்வேறு பண்புகளைப் பெறக்கூடிய ஒரு சூத்திரத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது காந்தப் புலங்களின் நிலையான நிலைக்கு சிறிது ஏற்றத்தைக் கொடுத்தது பயோட் சாவர்ட் சட்டத்தின் சில உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம் ஒரு நீண்ட கம்பியை நான் எடுத்துக்கொள்கிறேன் அது தூரத்திலிருந்து வெளியே இருந்து மூடப்படலாம் எனவே அது விஷயங்களை பாதிக்காது மற்றும் தொலைவில் புலத்தை கணக்கிட விரும்புகிறது இந்த திசையை x என்றும் மற்றும் கம்பியின் திசையாக y ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் நான் கம்பியிலிருந்து x தொலைவில் உள்ள புலத்தை கணக்கிட விரும்புகிறேன் நாம் இந்த சமதள பரப்பை x y சமதள பரப்பாக எடுத்துக்கொள்கிறோம் நான் ஒரு சிறிய d I பிரைம் என்ற பகுதியை எடுத்துக் கொண்டால் அது x இலிருந்து தொலைவில் இருக்கும் மற்றும் இது y தூரத்தில் ஸ்கொயர் ரூட் ஆப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஆக இருக்கப் போகிறது எனவே x வெக்டரில் உள்ள B mu 0 ஓவர் 4 பை I க்கு வெளியே d I பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் cubed என நான் எழுத முடியும் இதை mu 0 I ஓவர் 4 பை integral d I பிரைம் என்பது y திசையில் உள்ள d y ஐ தவிர வேறொன்றுமில்லை cross r என்பது x திசையில் x தொலைவில் உள்ள மைனஸ் y பிரைம் என்பது y திசையில் உள்ள y வகுத்தல் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் raise to 3 by 2 நான் இங்கே பிரைமை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கவனியுங்கள் ஆனால் நீங்கள் விரும்பினால் இங்கே பிரைமை எழுத முடியும் இங்கே பிரைமை நான் தொகையீடு செய்கிறேன் மற்றும் இவைகள் unprimed மாறிகள் ஆகும் அங்கே நான் புலத்தை கணக்கிடுகிறேன் இதை மேலும் mu 0 ஓவர் I ஓவர் 4 pi y பிரைம் கழித்தல் முடிவிலி முதல் முடிவிலி வரை மாறுபடும் d y prime y cross x எனக்கு ஒரு மைனஸ் அடையாளத்துடன் z ஐ கொடுக்கிறது xy cross y எனக்கு 0 வகுத்தல் x ஸ்கொயர் பிளஸ் y பிரைம் ஸ்கொயர் raise to 3 by 2 எனவே இது எனக்கு மைனஸ் mu 0 I ஓவர் 4 பை z ஐ தருகிறது நீங்கள் y பிரைமிற்கு சமமான x தொடுகோடு தீட்டாவை பதிலீடு செய்வதன் மூலம் நீங்கள் மிக எளிதாக தொகையீடு செய்ய முடியும் மற்றும் நீங்கள் இங்கே 2 ஓவர் x என்ற பதிலை பெறுவீர்கள் எனவே இறுதி முடிவு மைனஸ் mu 0 I ஓவர் 2 பை x z ஆகும் மற்றும் எனவே இந்த புள்ளியில் புலம் ஆனது மைனஸ் z திசையில் x cross y z என்பது காகிதத்தை விட்டு வெளியே வருகிறது எனவே அது காகிதத்தின் உள்ளே போகிறது நீங்கள் இந்த புள்ளியில் கணக்கீடு செய்தால் அது வெளியே வரும் இந்த புள்ளி ஒரு எல்லையற்ற நீண்ட கம்பி என்பதால் இங்கே அது உண்மையில் முக்கியமல்ல எனவே புலமெங்கும் இந்த பக்கத்தில் உள்ளே சென்று வெளியே வரும் மற்றும் இந்த அளவு mu 0 I ஓவர் 2 பை x இரண்டாவது எடுத்துக்காட்டாக கம்பி வளையத்தை எடுத்துக்கொள்கிறேன் x y சமதளப்பரப்பில் மின்னோட்ட வளையம் என்று நாம் சொல்லலாம் எனவே இது x இது y மற்றும் நான் z என்ற ஒரு புள்ளியில் அதனுடைய z உயரத்தில் புலத்தை கணக்கிடுகிறேன் இதில் phi திசையில் செல்லும் மின்னோட்டம் உள்ளது ஏனெனில் இது phi திசையில் இருப்பதால் உருளை ஆயத்தொலைவுகளைப் பயன்படுத்துவது எளிது இப்போது இங்கே உள்ள line element காரணமாக புள்ளி zல் புலத்தை கணக்கீடு செய்தால் d I cross r என்பது இது போல செல்லும் ஒரு புலத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் எளிதாகபார்க்க முடியும் இந்த புள்ளி எனக்கு இந்த திசையில் ஒரு புலத்தை கொடுக்கும் மற்றும் இந்த புள்ளியிலிருந்து மின்னோட்டம் வெளியே வருகிறது இது இந்த திசையில் எனக்கு ஒரு புலத்தை கொடுக்கும் எனவே இரண்டு எதிர் முனைகள் இந்த கிடைமட்ட கூறை ரத்து செய்யும் மற்றும் நிகர புலம் z அச்சுடன் இணைந்து செங்குத்து திசையில் இருக்க போகிறது எனவே நாம் அதை கணக்கிடுவோம் நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் நான் z கூறு கணக்கிடப் போகிறேன் இந்த தூரம் r ஆகும் மின்னோட்டம் I ஆகும் மற்றும் இந்த தூரம் ஸ்கொயர் ரூட் ஆப் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஆக இருக்க போகிறது இந்த உயரம் z இந்த கோணம் தீட்டாவாக இருக்கட்டும் எனவே இந்த கோணமும் தீட்டா ஆகும் எனவே மின்னோட்டத்தின் திசை மற்றும் வெக்டர் r மைனஸ் r பிரைம் செங்குத்தாக உள்ளதால் B z கூறு integration d I பிரைம் ஆக இருக்க போகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இது ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் r மைனஸ் r பிரைம் cross என இருக்க போகிறது நாம் அதன் magnitudeடை எடுத்துக் கொள்கிறேன் மற்றும் cosine தீட்டா கூறு எடுத்து நான் அதை சேர்க்க வேண்டும் mu 0 I ஓவர் 4 பை எனவே நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சிறிய கூறுகள் காரணமாக புலத்தை எடுத்து அதை z கூறு மட்டுமே எடுத்து அதனுடன் சேர்க்கிறேன் இதை mu 0 I ஓவர் 4 பை இண்டெகரேஷன் என எழுத முடியும் இந்த தூரம் என்பது r மைனஸ் r பிரைம் cubed மோடுலஸ் r மைனஸ் r பிரைம் ஐ தவிர எதுவும் இல்லை இதுவும் மோடுலஸ் ஆகும் ஆனால் இது d l பிரைம் ஓவர் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பிரைம் ஐ கொடுக்கப் போகிறது என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் ஏனென்றால் இது எனக்கு 1 ஓவர் mod r மைனஸ் r பிரைம் ஸ்கொயர் ஐ ஒருங்கே கொடுக்கிறது cosine தீட்டா R ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஆக இருக்கபோகிறது எனவே இந்த எனக்கு mu 0 ஓவர் 4 பை முறை 2 பை R முறை R ஓவர் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் raise to 3 by 2 வை கொடுக்கிறது மற்றும் அது mu 0 I ஓவர் 2 R ஸ்கொயர் ஓவர் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் raise to 3 by 2 மற்றும் இது z திசையில் மேல் பாதி சமதளப் பரப்பாக இருக்கும் மற்றும் அதே திசையில் நீங்கள் வெக்டர் பெருக்கல் பலனை எடுத்து எளிதாக பார்க்க முடியும்

உருளை ஆயத்தொலைவுகளில் நாம் செய்வோம் உருளை முறையில் ஆய அச்சுகள் d I ப்ரைம் என்ற பகுதியானது R phi ஐ தவிர வேறொன்றும் இல்லை எனவே நீங்கள் B mu 0 I ஓவர் 4 பை இண்டெகரேஷன் d I பிரைம் என்பது phi திசையில் R d phi பிரைம் அல்லது phi பிரைம் திசையில் cross r மைனஸ் r பிரைம் z ல் இருக்க போகிறது என்பதை நினைவில் கொள்க z திசை மைனஸ் R r திசை வகுத்தல் z ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் raise to 3 by 2 இது r மைனஸ் r பிரைம் cubed இது எனக்கு mu 0 I ஓவர் 4 பை இண்டெகரேஷன் R d phi பிரைம் ஓவர் z ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் raise to 3 by 2 inside phi பிரைம் cross z phi பிரைம் cross z அது எனக்கு r பிரைம் யூனிட் வெக்டர் மைனஸ் phi பிரைம் கிராஸ் r பிரைம் phi பிரைம் கிராஸ் r பிரைம் ஐ கொடுக்கிறது இது எனக்கு மைனஸ் z யூனிட் வெக்டர் ஐ கொடுக்கிறது எனவே இது பிளஸ்z R ஆக மாறும் அதுதான் பதில் இப்போது இண்டெகரேஷன் r பிரைம் d phi பிரைம் என்பது 0 ஏனெனில் r பிரைம் வெக்டர் cosine பிரைம் மற்றும் sin phi பிரைம் மற்றும் பிற இண்டெகரேஷன் உங்களுக்கு 2 பை ஐ கொடுக்கிறது எனவே இறுதி பதில் mu 0 I ஓவர் 4 பை என வெளிவருகிறது இந்த முதல் வார்த்தை நான் ஏற்கனவே கூறியது போல் 0 R முறை 2 பை முறை R ஓவர் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் முன் போலவே raise to 3 by 2 எனவே காந்த புலத்தை பெறுவதற்கான இரண்டு உதாரணங்கள் தீர்க்க நாம் பயோட் சாவர்ட் விதியை பயன்படுத்த வேண்டும் அங்கு நாம் முதலாவதாக ஒரு நீண்ட கம்பி காரணமாக ஒரு புலத்தையும் மற்றும் இரண்டாவதாக ஒரு கம்பி வளையம் காரணமாக புலத்தையும் கணக்கிடலாம் மின்னோட்டம் நிலையாக இருந்தால் மட்டுமே இந்த சூத்திரங்கள் செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்